இந்த வகுப்பிற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இந்த வகுப்பில் நாம் செல் சுழற்சி அதாவது செல் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த செல் சுழற்சி மற்றும் அதன் அம்சங்களை பார்ப்பதற்கு முன்னதாக நமது உயிர்கள் எவ்வாறு தொடங்கியது என்பதை பற்றி பார்ப்போம் நமது உயிர்கள் ஒற்றை செல் உயிரினத்தில் இருந்து உருவானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இதன் பெயர்தான் சைகோட் விந்துக்கள் கருவுடன் சேர்ந்து கருத்தரித்த பிறகு இவைகள் உருவாகும் இதில் மிகவும் சுவாரசியமான விஷயம் என்னவென்றால் நாம் அனைவரும் நமது வாழ்க்கை பயணத்தை நமது தாயின் கருவில் ஒரு ஒற்றை செல் உயிரினமாக தொடங்குகிறோம் இதன் பிறகு சுமார் ஒன்பது மாதங்களில் நாம் பிறந்து ஒரு வளர்ந்த நிலையை அடைகிறோம் இந்த நேரத்தில் நமது உடம்பில் தோராயமாக 1014 செல்கள் இருக்கும் இது எப்படி சாத்தியம் உயிர் வாழும் ஒவ்வொரு செல்லின் அடிப்படை செயல்பாடான டிஎன்ஏ வை ரெப்ளிகேட் செய்வதன் மூலமாகவே இது சாத்தியமாகிறது மேலும் இவைகள் இதை தனது டாடர் செல்களுக்கு கடத்தும் ஆக செல்கள் தங்கள் டிஎன்ஏ வை நகல் எடுப்பதற்கும் இதன் பிறகு இரண்டு டாடர் செல்களாக பிரிவதற்கு எவ்வாறு தங்களை தயார் செய்து கொள்கிறது என்பதை பற்றி கூறுவது தான் செல் சுழற்சி இது மிகவும் சுவாரசியமான ஒன்று இப்பொழுது இந்த செல் சுழற்சியை எப்படி வரையறுப்பது செல்களில் ஏற்படும் தொடர் நிகழ்வுகள் என்று நான் இதை கூறுவேன் ஏனென்றால் இந்த தொடர் நிகழ்வுகள் மூலம் செல்கள் தங்களை தயார் செய்து கொள்கிறது தங்களை நகலெடுப்பதன் தேவையான மூலப்பொருட்களை உருவாக்குவதற்கு இந்த செல் முயற்சி செய்கிறது இது மிகவும் முக்கியமான ஒன்று செல்கள் தகவலை கடத்துவதற்கு தங்கள் மரபணு பொருளை நகல் எடுக்கும் செயல்முறை மிகவும் முக்கியமான ஒன்று முதலில் தனது மரபணு பொருளை நகல் எடுக்கும் இதன் பிறகு செல்களில் இருக்கும் பிற உறுப்புகளையும் தேவையான அளவு நகலெடுக்கும் உதாரணத்திற்கு செல்களில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் இதேபோல் தாவரங்களில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் ஆக ஒரு செல் இரண்டு டாடர் செல்களாக பிளவுபட வேண்டுமென்றால் அவைகள் ஒரே அளவு மரபணு பொருளை அதாவது டிஎன்ஏ வை கடத்த வேண்டும் இதேபோல் செல்களில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் பிளவு பட வேண்டும் ஆகையால் இதன்மூலம் உருவாகும் புதிய டாடர் செல்களால் ஒரு செல்லின் அனைத்து செயல்பாடுகளையும் செய்யமுடியும் ஆக செல் சுழற்சி செயல்பாட்டின் முதல் கட்டம் என்பது மரபணு பொருளை நகல் எடுப்பதற்காக செல்கள் தங்களை தயார் செய்வதுதான் இதில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை அடங்கும் இந்த செயல்முறை பற்றி பிறகு விரிவாக பார்க்கலாம் இன்று செல் சுழற்சியின் பல்வேறு கட்டங்களில் மட்டும் நமது கவனத்தை செலுத்தலாம் ஆக மரபணு பொருளை நகலெடுப்பதுடன் சேர்த்து செல்களில் இருக்கும் பல உறுப்புகளையும் நகல் எடுக்க வேண்டும் செல் சுழற்சியின் இரண்டாவது கட்டத்தில் தான் உண்மையாக செல் பிளவுபடும் செயல்முறை நடக்கும் செல் சுழற்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த டிஎன்ஏ சமமான அளவு நகல் எடுக்கும் செயல்முறையில் பிழைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த டிஎன்ஏ சமமாக பிரிந்து டாடர் செல்களாக உருவாகும் இந்தப் பிரிவைத் தான் செல் டிவிஷன் அல்லது செல் பிளவு என்று கூறுகிறோம் ஆகையால் இந்த செல் சுழற்சி செயல்முறையில் பல கட்டங்கள் இருக்கின்றன இதைப்பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் சில விஷயங்களைப் பற்றி சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் நம் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு செல்லிலும் ஒரே வேகத்தில் இந்த செல் சுழற்சி செயல்முறை நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதில் சில விதி விலக்கும் இருக்கிறது சில வகையான செல்கள் உருவாகி உயர்நிலை செயல்திறனை அடைந்த பிறகு இவைகள் பிளவு படாது இந்த வகையான செல்கள் தான் நரம்பு செல்கள் நியூரான்கள் உருவாகிய பிறகு நமது வளர்ச்சியின் ஆரம்ப சில வருடங்களை தவிர இவைகள் முழுதாக உருவாகி அதன் செயல்பாட்டில் உயர் நிலையை அடைந்த பிறகு இவைகள் பிளவு படாது உண்மையில் கூற வேண்டும் என்றால் இந்த வகையான செல்கள் செல் சுழற்சி செயல்முறைக்கு உட்படுத்தப்படாது இவைகள் பிளவு படாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இவைகள் ஓய்வில்லாமல் மிகவும் பரபரப்பாக தங்களின் செயலை செய்து கொண்டே இருக்கும் இவைகள் சிறப்பான தனித்தன்மை வாய்ந்த செல்கள் இதை உயிரியல் நடைமுறையில் கூற வேண்டுமென்றால் இவைகள் வேறுபடுத்தப்பட்டவை இதே போல் நமது இதயத்தின் சுவரில் இருக்கும் செல்கள் அதாவது கார்டியோமயோசைட்ஸ் ஐ பார்த்தீர்களேயானால் வேறுபடுத்தப்பட்ட பிறகு அவைகளும் பிளவு படாது சிவப்பு இரத்த செல்கள் அவ்வப்போது எலும்பு மஜ்ஜையில் இருந்து வெளிவரும் இவைகள் எலும்பு மஜ்ஜை செல்களால் உருவானவைகள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இதைப்பற்றி நீங்கள் படித்திருக்க வேண்டும் இவைகளும் வேறுபட்ட நிலையை அடைந்த பிறகு தன்னுள் உள்ள நியூக்லியஸ் ஐ இழந்துவிடும் இந்த செயல் அர்த்தமுள்ளதாக தான் இருக்கிறது ஏனென்றால் சிகப்பு இரத்த செல்களின் முதன்மை செயல்பாடு என்னவென்றால் ஹீமோகுளோபினை கடத்துவது இந்த ஹீமோகுளோபின் எனப்படும் பிக்மன்ட் தான் நமது ரத்தத்தில் ஆக்ஸிஜனை உறிஞ்சி கடத்துகிறது இதுதான் இதன் ஒரே நோக்கம் ஆகையால் அதிக அளவான ஹீமோகுளோபினை உள்ளடக்க வேண்டுமென்றால் இவைகள் தம்மிடம் இருக்கும் நியூக்லியஸ் ஐ விட்டுவிட வேண்டும் ஆகையால் வேறுபட்ட பிறகு சிகப்பு இரத்த அணுக்கள் அதாவது RBC இல் நியூக்லியஸ் இருக்காது இந்த காரணத்தினால் அவைகள் செல் பிளவுபடும் செயல்முறையில் ஈடுபடாது செல் பிளவு நடக்காததால் இந்த RBC கள் அவ்வப்போது எலும்பு மஜ்ஜையில் இருந்து வெளிவரும் இவைகளின் ஆயுள் காலம் 120 நாட்கள் ஆகையால் சில செல்கள் சுழற்சி செயல்முறையில் ஈடுபடாது அதேசமயம் சில செல்கள் செல் சுழற்சியில் ஈடுபடும் அல்லது தேவை இருக்கும் பட்சத்தில் செல் பிளவுபடும் செயல் முறையில் மட்டும் ஈடுபடும் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வெள்ளை இரத்த செல்கள் எப்போதெல்லாம் நமக்கு நோய் தொற்று ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நமது உடம்பு அதை எதிர்த்து போராடும் ஆற்றல் உடையது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இதைத்தான் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி என்று கூறுகிறோம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி சாத்தியம் என்றால் உடம்பில் அந்நியப் பொருட்கள் நுழைவதை எப்போதெல்லாம் இந்த வெள்ளை இரத்த செல்கள் உணர்கிறதோ அப்பொழுது இந்த வெள்ளை ரத்த செல்களில் பல தொடர்ச்சியான சம்பவங்கள் நிகழும் இந்த நேரத்தில் வெள்ளை ரத்த செல்கள் தூண்டப்பட்டு அவைகள் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்ற தகவலை ஒவ்வொரு வெள்ளை ரத்த செல்களுக்கும் அனுப்பும் அதாவது பிளவுபடுவதன் மூலம் படையெடுத்து வந்த நோய்க்கிருமிகள் அல்லது பாக்டீரியாக்களை கொள்வதற்கு தேவையான படைவீரர்களை உருவாக்க முடிகிறது ஆகையால் நம் உடம்பில் இருக்கும் இந்த வகையான செல்கள் தேவை ஏற்படும் போது மட்டும் செல் சுழற்சியில் ஈடுபடும் இதேபோன்ற செயல் முறை தான் கல்லீரலில் இருக்கும் செல்களிலும் நடைபெறும் தேவை ஏற்படும் பொழுது மட்டுமே இவைகள் மீண்டும் உருவாகும் அல்லது செல் பிளவு செயல் முறையில் ஈடுபடும் இந்த சிறப்பு அம்சம் கொண்ட செல்களுக்கு மாறாக அதாவது மற்ற வகையான செல்களுக்கு சிறப்பு அம்சம் இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் அவைகளின் செயல்பாடு என்னவென்றால் உடம்பில் இருக்கும் பாகங்களை பராமரிப்பது உதாரணத்திற்கு உடலில் இருக்கும் தோலை எடுத்துக் கொள்வோம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு காயம் ஏற்பட்டால் இந்த தோல் தன்னை சரி செய்து குணமடைய செய்ய வேண்டும் பொதுவாக ஏபிதிலியல் வகையை சார்ந்த இந்த செல்கள் நமது உடம்பில் இருக்கும் தோல் அல்லது குடலின் உட்பகுதியில் இவைகள் இருக்கும் இழந்த செல்களை நிரப்புவதற்கு இவைகள் பிளவு பட்டுக்கொண்டே இருக்கவேண்டும் இந்த வகையான செல்கள் அடிக்கடி செல் சுழற்சி செயல் முறையில் ஈடுபடும் ஆகையால் செல்களில் நோக்கத்தைக் கொண்டு இந்த செயல்முறையில் அவைகள் ஈடுபடும் அதிக வகையான செல்கள் தேவை ஏற்படும் வரை செல் சுழற்சியில் ஈடுபடாது சில வகையான செல்கள் தொடர்ந்து பிளவு படும் செயல்முறையில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கும் இதன் மூலம் டாடர் செல்கள் உருவாகும் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் செல்கள் பிளவுபடும் ஒவ்வொரு முறையும் டாடர் செல்கள் உருவாகும் இந்த டாடர் செல்களுக்கு இவைகள் சரியான ஒரே மாதிரியான தகவலை கடத்த வேண்டும் இது பெரிய வேலை இதற்கு மிகவும் துல்லியமாக செயல்பட வேண்டும் இதைப்பற்றி பார்ப்பதற்கு முன்னர் நான் மற்றொரு முக்கியமான விஷயத்தை இங்கே கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு யூகரியோடிக் செல்லை எடுத்துப் பார்த்தால் அவைகள் செல் சுழற்சியில் ஈடுபடும் நேரம் வெவ்வேறாக தான் இருக்கும் அதேசமயம் சராசரியாக மனித செல்களின் செல் சுழற்சி நேரத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் சராசரியாக 16 லிருந்து 24 மணி நேரங்கள் ஆகும் இதே போல் ப்ரோகாரியோடிக் செல்லான ஈ coli 20 நிமிடத்திற்கு ஒருமுறை தங்களை பெருக்கிக் கொள்ளும் இது மிகவும் சுவாரசியமான விஷயம் ஏனென்றால் உங்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் அது மிகவும் வேகமாக பரவும் இதற்கு காரணம் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் இந்த நுண்ணுயிர்கள் இரண்டு டாடர் செல்களை உருவாக்கும் மனிதர்களின் செல்களை எடுத்துக்காட்டாக எடுப்பதற்கு காரணம் அவைகள் மிகவும் எளிமையாக இருக்கும் ஆனால் மனிதர்களை போல் இல்லாமல் பாக்டீரியாவின் கட்டமைப்பை பார்த்தால் அது இதைவிட எளிமையாக இருக்கும் அதில் ஒரே ஒரு வட்ட வடிவிலான டி என் ஏ மூலக்கூறு இருக்கும் இது 4 மில்லியன் பேஸ் பேர்களை கொண்டு உருவாகியிருக்கும் இப்பொழுது இதை மனிதர்களுடன் ஒப்பிடும் பொழுது அதில் 23 ஜோடி அல்லது மொத்தமாக 46 குரோமோசோம்கள் இருக்கும் இந்த குரோமோசோம்களை அவிழ்த்து பார்த்தால் அல்லது முனைகளை சேர்த்து வைத்துப் பார்த்தால் மனித உடம்பில் இருக்கும் ஒரு செல்லில் இருக்கும் டிஎன்ஏ வின் அசலான நீளம் சுமார் இரண்டு மீட்டர்கள் இருக்கும் நீளம் மட்டும் இல்லை இதில் இருக்கும் பேஸ் பேர்களின் கணக்கை பார்த்தால் அது ப்ரோகாரியோட்களை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கும் மனிதனின் டிஎன்ஏ கட்டமைப்பை பார்த்தால் அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் இதில் சுவாரசியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய இந்த இரண்டு மீட்டர் நீளம் இருக்கும் டிஎன்ஏ வெறும் 10 மைக்ரோ மீட்டர் விட்டம் கொண்ட செல்களுக்கு உள்ளே அடங்கி இருக்கிறது இது எப்படி சாத்தியம் இதைப்பற்றி புரிவதற்கு செல் சுழற்சி மற்றும் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் பற்றி தெரிய வேண்டும் இந்த டிஎன்ஏ எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இவைகள் குரோமோசோம்களாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டும் நாம் அறிவோம் ஆனால் ப்ரோகாரியோட்களுடன் ஒப்பிட்டுப்பார்த்தால் யூகரியோட்களில் இருக்கும் கட்டமைப்பு மாறுபட்டதாகவே இருக்கும் ஆக ஒரு டிஎன்எ இந்த படத்தில் பார்த்தால் இந்த மூலக்கூறு இதை பேக் செய்ய வேண்டுமென்றால் அதாவது செல் இந்த டிஎன்ஏ வை ஒரு கச்சிதமான அமைப்பாக பேக் செய்ய வேண்டுமென்றால் நூல் போல இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கும் இந்த டிஎன்ஏ ஹிஸ்டோன்ஸ் என்ற புரதத்தைச் சுற்றி இருக்கும் அதாவது நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களைப் போல இருக்கும் இதில் இருக்கும் ஒவ்வொரு முத்தின் மேலே டிஎன்ஏ சுற்றியிருக்கும் இந்தப் புரதங்களை தான் ஹிஸ்டோன்ஸ் என்று அழைக்கிறோம் இதுதான் முதல் கட்ட அமைப்பு இதன்பிறகு இந்த முத்து மாலை மேலும் சுற்றி ஒரு ஹெலிக்கள் வடிவில் அமைந்திருக்கும் இவைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக பேக் செய்யப்பட்டு நியூக்லியோசோம்ஸ் ஆக உருவாகும் இந்த படத்தில் ஒரு நியூக்லியோசோம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் மேலும் பல முறை சுற்றி சுற்றி மேலும் நன்கு அழுத்தப்பட்டு கிடைக்கும் அமைப்பை தான் க்ரோமாட்டின் என்று கூறுகிறோம் ஆகையால் மனிதர்களில் அல்லது யூகரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ சிக்கலானதாகவும் அளவில் பெரியதாகவும் இருக்கும் இவைகள் ஹிஸ்டோன்ஸ் மூலம் பேக் செய்யப்பட்டிருக்கும் இந்த பேக்கிங் செயல்முறைக்கும் அதன் கட்டமைப்பை நன்றாக பிடித்து இருப்பதற்கும் உதவும் புரதம் தான் க்ரோமாட்டின் நான் முன்பு கூறியது போலவே நம் ஒவ்வொருவரிடமும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும் இதில் இருக்கும் ஒவ்வொரு குரோமோசோம்களும் க்ரோமாடிட்ஸ் ஆல் உருவாகி இருக்கும் செல் சுழற்சியின் போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கு பிறகு ஒவ்வொரு க்ரோமாடிடும் சிஸ்டர் க்ரோமாடிட் ஐ உருவாக்கும் இந்த படத்தில் இங்கு இருப்பது தான் சிஸ்டர் க்ரோமாடிட் இந்த ஒவ்வொரு சிஸ்டர் க்ரோமாடிட்டும் உண்மையில் ஒரு குரோமோசோம் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கு பிறகு இந்த சிஸ்டர் க்ரோமாடிட்கள் ஒரு மத்திய புள்ளியில் இணைந்து இருக்கும் இந்த அமைப்பின் பெயர் தான் சென்ட்ரோமர் இது மிகவும் முக்கியமான அமைப்பு செல் டிவிஷன் பற்றி பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு ஏன் முக்கியம் என்பதை பார்க்கலாம் இந்த படத்தில் இருப்பது போல் செல் டிவிஷன் ஏற்படும்பொழுது இதன் மத்தியில் இந்த இடத்தில் தான் குரோமோசோம்கள் பிரியும் மைட்டாசிஸ் பற்றி பார்க்கும் பொழுது இதை விரிவாகக் கூறுகிறேன் மிகவும் எளிமையான டிஎன்ஏ கொண்ட ப்ரோகாரியோட்களை போல இல்லாமல் மனிதர்கள் மற்றும் பெரும்பாலான யூகரியோட்களில் இருக்கும் டிஎன்ஏ மிகவும் சிக்கலானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த அனைத்து தகவல்களையும் வெறும் 10 மைக்ரான் விட்டம் கொண்ட ஒரு சிறிய செல்லுக்கு உள்ளே அடக்கி வைக்க வேண்டும் மேலும் இவைகளை இரண்டிலிருந்து 5 மைக்ரான் விட்டம் கொண்ட நியூக்ளியஸ் உள்ளே பேக் செய்து வைக்க வேண்டும் இப்படியே டிஎன்ஏ நமது உடம்பில் ஒருங்கிணைந்து இருக்கிறது செல் சுழற்சி செயல்முறை முழுவதிலும் இந்த டிஎன்ஏ குரோமோசோமாகவே இருக்குமா என்றால் இருக்காது இது உண்மை அல்ல பல நேரங்களில் இவைகள் க்ரோமாட்டின் எனப்படும் தளர்வான துண்டுகளாகவே இருக்கும் செல் பிளவு படுவதற்கு தயாரான பிறகு அதாவது தனது மரபணு பொருளை விரிவுபடுத்துவதற்கு தயாரான பிறகு இந்த க்ரோமாட்டின் அழுத்தப்பட்டு குரோமோசோமாக மாறும் இது அனைத்தைப் பற்றியும் செல் டிவிஷன் வகுப்பின் போது பார்க்கலாம் ஆக செல் சுழற்சி என்றால் என்ன செல் சுழற்சிக்கு மீண்டும் வருவோம் நான் முன்பு கூறியது போலவே செல் சுழற்சியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தன்னிடம் இருக்கும் தகவலை சரியாக தனது இரண்டு டாடர் செல்களுக்கு கடத்துவது தான் இந்த செயல்முறையில் முதலாவதாக தனது டிஎன்ஏ வை நகல் எடுக்க வேண்டும் அதன் பிறகு இதை தனது இரண்டு டாடர் செல்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இதனுடன் சேர்ந்து மற்ற உறுப்புகளையும் நகலெடுத்து டாடர் செல்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த செல் சுழற்சி செயல்முறையில் இரண்டு முக்கிய கட்டங்கள் இருக்கின்றன முதல் கட்டம் தான் இன்டர்பேஸ் இந்த இன்டர்பேஸ் கட்டம் செல் சுழற்சியின் மொத்த நேரத்தில் 95 எடுத்துக் கொள்ளும் அதே சமயம் எம் ஃபேஸ் மிகவும் குறுகிய நேரத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் இந்த எம் ஃபேஸ் இல் தான் முதல் மரபணு பொருள் நகல் எடுக்கப்பட்ட பிறகு நியூக்ளியஸ் இரண்டாக பிளவுபட்டு 2 நியூக்ளியய் ஆக உருவாகும் இதன்பிறகு சைட்டோபிளாசம் பிளவுபட்டு 2 டாடர் செல்கள் உருவாகும் ஆகையால் இங்கே நியூக்ளியர் டிவிஷன் மற்றும் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடைபெறும் இங்கே மிகவும் புதிதான மற்றும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த செயல்முறையில் ஈடுபடும் மூலக்கூறுகள் அதாவது இன்டர்பேஸ் மைடாடிக் ஃபேஸ் மற்றும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த அனைத்து செயல் முறையிலும் ஈடுபடும் மூலக் கூறுகள் அனைத்துமே யூகரியோட்களில் மிகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இது மிகவும் சுவாரசியமான விஷயம் அடுத்ததாக அனைத்து செல் சுழற்சி செயல் முறையிலும் செல் அல்லது மரபணு பொருள் ஒருமுறை மட்டுமே பிளவுபடும் ஆக ஒவ்வொரு செல்லும் தங்களை தயார்படுத்தி தேவையான மூலப் பொருட்களை உற்பத்தி செய்து டிஎன்ஏ வை நகலெடுக்க தங்களை தயார்படுத்தி இதன்பிறகு மரபணு பொருளின் இரண்டு சரியான நகல்களை உருவாக்கிய பிறகு தங்களை பிளவு படுத்தும் சுருக்கமாக ஒரு செல் சுழற்சியில் செல் டிவிஷன் அல்லது நியூக்ளியர் டிவிஷன் மற்றும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை ஒரு முறை மட்டுமே நடக்கும் ஆக இப்பொழுது செல் சுழற்சி செய்முறையை பார்க்கலாம் இந்த ஸ்லைடில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இதை ஒவ்வொன்றாக நான் கூறுகிறேன் இப்பொழுது இந்த செல் தங்களை பிளவுபடுத்தி 2 டாடர் செல்களாக உருவாக்கி தங்களிடம் இருக்கும் தகவலை அதன் டாடர் செல்களுக்கு கடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டது என்று எடுத்துக்கொள்வோம் நான் முன்பு கூறியது போலவே இதில் மிகவும் முக்கியமான பகுதி தான் தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் கட்டம் இந்த படத்தில் இருப்பது போல் ஆரம்பத்திலிருந்து இந்த பகுதி வரை இருப்பதுதான் இன்டர்பேஸ் இந்த இன்டர்பேஸ் இல் மேலும் மூன்று கட்டங்கள் இருக்கிறது முதலாவதாக G1 ஃபேஸ் இதை குரோத் பேஸ் 1 என்றும் அழைப்பார்கள் அதாவது வளர்ச்சி ஏற்படும் கட்டம் இந்தக் கட்டம் சுமார் 8லிருந்து 10 மணி நேரம் வரை நிகழும் செல் சுழற்சியின் இந்த முதல் கட்டத்தில் தான் பொதுவாக செல்கள் அளவு அடிப்படையில் வளர தொடங்கும் இது ஆற்றலை சேமித்து வைக்க தொடங்கும் ஏனென்றால் இதற்கு பிறகு வரப்போகும் செயல்முறைக்கு ஆற்றல் தேவைப்படும் ஆகையால் இது அதிக அளவில் ATPயை உருவாக்கும் மேலும் இது தனது உறுப்புகளை நகல் எடுக்க தொடங்கும் ஏனென்றால் இறுதியில் இந்த உறுப்புகளை தனது டாடர் செல்களுக்கு கடத்த வேண்டும் மேலும் தனக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் இவைகள் உற்பத்தி செய்யவேண்டிய பொருட்களில் முக்கியமான மற்றும் அதிக அளவில் உற்பத்தி செய்ய வேண்டிய பொருள் தான் ஹிஸ்டோன்ஸ் டிஎன்ஏ நகலெடுத்து பிறகு புதிதாக உருவாகும் டிஎன்ஏ க்ரோமாட்டின் அமைப்பாக உருவாக வேண்டும் இதற்கு அதிகமான ஹிஸ்டோன்ஸ் தேவைப்படும் ஆகையால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கும் புதிதாக உருவான டிஎன்ஏ வை அடக்கி பேக் செய்வதற்கும் இந்த வகையான புரதங்கள் அதிகமாக தேவைப்படும் இந்த ஹிஸ்டோன்ஸ் G1 கட்டத்தில் உருவாகும் மேலும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை தொடங்குவதற்கு முன்னதாகவே டிஎன்ஏ வில் எந்த வகையான சேதமும் இல்லை என்பதை செல் உறுதிப்படுத்தும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கு ஒரு சேதமடைந்த டிஎன்ஏ வை செல் அனுமதிக்கக் கூடாது ஒருவேளை அனுமதித்தால் இதன் மூலம் சாதகமற்ற பண்புகள் டாடர் செல்களுக்கு சென்றுவிடும் இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று G1 கட்டத்தில் செல்கள் தங்களை தயார் செய்வதுடன் தேவையான மூலப்பொருட்களை உருவாக்கி இதன் மூலம் ஆற்றலை உற்பத்தி செய்து அடுத்த கட்டமான டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறைக்கு செல் ஆயத்தமாகிறது செல் சுழற்சியின் இரண்டாவது கட்டம் தான் S ஃபேஸ் இங்கேதான் டிஎன்ஏ நகலெடுக்கும் செயல்முறை மற்றும் குரோமோசோம்கள் நகலெடுக்கும் செயல்முறை நடக்கும் மனிதர்களில் இந்த செயல்முறை சுமார் 6 லிருந்து 8 மணி நேரம் வரை நிகழும் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறையை தனியாக பிறகு பார்க்கலாம் ஏனென்றால் இதை பார்ப்பதற்கு முன்னதாக டிஎன்ஏ தன்னிடம் இருக்கும் தகவலை சரியாக எப்படி கடத்துகிறது என்பது பற்றிய புரிதல் அவசியம் ஆகையால் இதைப்பற்றி வேறு ஒரு வகுப்பில் கூறுகிறேன் இப்போதைக்கு இன்டர்பேஸ் இல் இருக்கும் இரண்டாவது கட்டம் S ஃபேஸ் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டிஎன்ஏ மிகவும் கவனமாக மற்றும் எச்சரிக்கையாக நகல் எடுக்கப்பட்ட பிறகு இன்டர்பேசின் மூன்றாவது கட்டமான G2 ஃபேஸ் ஐ அடையும் இந்தப் படத்தில் இருப்பது போல் முதலாவது G1 ஃபேஸ் அடுத்து S ஃபேஸ் இறுதியாக G2 ஃபேஸ் இந்த கட்டத்தில் செல் இன்னும் பிளவு படவில்லை டிஎன்ஏ நகலெடுக்கும் செயல்முறை மட்டுமே நடந்திருக்கிறது செல்கள் பிளவுபடுவதற்கு தயாராக உள்ளது செல்கள் பிளவுபடுவதற்கு முன்னதாக க்ரோமோசோம்கள் சரியான முறையில் பரவி இருக்கிறதா என்பதை செல்கள் உறுதி செய்ய வேண்டும் மைட்டாசிஸ் செயல்முறைக்கு தேவைப்படுவது போல் இதற்கு அதிகமான புது இயந்திரங்கள் தேவைப்படும் செல் டிவிஷனில் பல வகைகள் உண்டு அதில் இங்கு உள்ளது மைட்டாசிஸ் செல் டிவிஷன் பற்றி நாம் பிறகு மீண்டும் பார்க்கலாம் மைட்டாசிஸ் செயல்முறை நடக்க வேண்டும் என்றால் செல் டிவிஷன் செயல் நடப்பதற்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் தேவையான அளவில் உற்பத்தி செய்து இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு செல்களில் தேவையான ஆற்றல் இருக்கிறது என்றாலும் இதை விட முக்கியமான விஷயம் ஒன்றிருக்கிறது அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை நம்பகத்தன்மையாக நடைபெற்றதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறையில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் புதிதாக உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ பழுதில்லாமல் சரியான தகவலை கொண்டு இந்த G2 ஃபேசில் சரியாக பேக் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய ஒரு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்கிறது இது அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் செல் தனது டிஎன்ஏ வை நகல் எடுத்து தயாராக உள்ளது அது நகல் எடுத்து வைத்திருக்கும் பிற உறுப்புகளை இரண்டு டாடர் செல்களாக பிளவுபடுவதற்கு தயாராக உள்ளது இந்தக் கட்டம் தான் M ஃபேஸ் இந்தக் கட்டம் சுமார் ஒரு மணி நேரம் நிகழும் இந்த M ஃபேசிலும் இரண்டு கட்டங்கள் இருக்கிறது முதல் கட்டத்தில் நியூக்ளியஸ் இரண்டு டாடர் நியூக்ளியய் ஆக பிளவுபடும் இதற்குப் பெயர்தான் காரியோகைனசிஸ் காரியன் என்றால் நியூக்ளியஸ் கைனசிஸ் என்றால் உருவாக்குதல் அதாவது இந்த முதல் கட்டத்தில் இரண்டு டாடர் நியூக்ளியய் உருவாகும் இந்த செயல்முறை தான் மைட்டாசிஸ் குரோமோசோம்கள் இரண்டு டாடர் நியூக்ளியய் ஆக பிளவு படும் செயல்முறை வெற்றிகரமாக பிழையில்லாமல் நடந்த பிறகு சைட்டோபிளாசம் பிளவுபடும் இந்த செயல்முறைக்கு பெயர்தான் சைட்டோகைனசிஸ் மைட்டாசிஸ் அல்லது M ஃபேசுக்கு பிறகு ஒரு செல் தன்னைப்போலவே சரியாக 2 டாடர் செல்களாக மாறி இருக்கும் சரி இந்த செயல்முறையை மீண்டும் கூறுகிறேன் செல் சுழற்சியில் இரண்டு முக்கிய கட்டங்கள் இருக்கின்றன முதலாவதாக இன்டர்பேஸ் இந்த இன்டர்பேஸ் கட்டத்தில் G1 ஃபேஸ் அதாவது முதல் தயார் படுத்தும் நிலை அடுத்து S ஃபேஸ் அங்கேதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் இறுதியாக G2 ஃபேஸ் அல்லது இரண்டாவது தயார் படுத்தும் நிலை இங்கேதான் செல்கள் பிளவு படுவதற்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் இரண்டாவது முக்கிய கட்டம்தான் M ஃபேஸ் இங்கேதான் செல்கள் உண்மையில் பிளவுபடும் நான் முன்பு கூறியது போலவே நியூரான்ஸ் போன்ற சில செல்கள் செல் சுழற்சியில் ஈடுபடாது இந்த வகை செல்கள் ஒருவகையான உறங்கும் நிலை அல்லது ஓய்வெடுக்கும் நிலையில் இருக்கும் ஆகையால் இவைகள் G1 நிலைக்கே வராது செல் சுழற்சியிலிருந்து வெளி வந்து G0 எனப்படும் ஒரு நிலையில் இருக்கும் இந்த நிலையை செல் அரெஸ்ட் என்றும் கூறுவர் இதனால் இந்த நிலையில் இருக்கும் செல்கள் உயிருடன் இல்லை என்று அர்த்தம் கிடையாது செல்கள் உயிருடன் தான் இருக்கும் அவைகள் தங்களுக்கு இருக்கும் வழக்கமான வேலையை தங்கள் செயலை செய்து கொண்டேதான் இருக்கும் அவைகள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் காரணத்தினால் செல் சுழற்சியில் ஈடுபடுவதற்கு அவைகளுக்கு நேரம் இருக்காது ஆக இதுதான் G0 ஃபேஸ் செல் டிவிஷன் செயல்முறை எப்படி நடக்கிறது என்பதை இந்த வரைபடம் மூலம் பார்க்கலாம் இந்த இடத்தில்தான் இன்டர்பேஸ் நடக்கும் இதில் G1 ஃபேஸ் அதாவது முதல் தயார் படுத்தும் நிலை டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் S ஃபேஸ் இரண்டாவது தயார் படுத்தும் நிலையான G2 ஃபேஸ் ஆகியவை அடங்கும் இதன்பிறகு குரோமோசோம்கள் நகல் எடுக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கும் இதன்பிறகு இந்த படத்தில் இருப்பது போல் ஒவ்வொரு குரோமோசோம்களும் தங்களின் நகலை உருவாக்கும் இதன் மத்தியில் தான் சென்றோமர் இருக்கிறது மைட்டாசிஸ் அல்லது செல் டிவிஷன் செயல்முறையின் போது இந்த அனைத்து குரோமோசோம்களும் செல்லின் பூமத்திய ரேகையில் சீராக அமைந்து இருக்கும் இந்தக் கட்டத்தில் செல்களில் நியூக்ளியர் என்வலப் இல்லாததை இந்த படத்தில் பார்க்கலாம் அதாவது பேரெண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் மறைந்து விட்டது இதன்பிறகு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எனப்படும் சிறப்பு கட்டமைப்பு உருவாகும் செல் டிவிஷன் ஐ பற்றி பார்க்கும் பொழுது இதைப்பற்றி விரிவாக கூறுகிறேன் இருப்பினும் புரிதலுக்காக இதைப்பற்றி இந்த வகுப்பில் கூறுகிறேன் அதாவது டிஎன்ஏ நகலெடுத்த பிறகு செல்லின் பூமத்திய ரேகையில் இருந்து குரோமோசோம்கள் செல்லின் இரண்டு துருவங்களை நோக்கி இரண்டாக பிளவுபடும் இது அனைத்தும் ஸ்பிண்டில் கட்டமைப்பினாலேயே சாத்தியமாகிறது இவைகள் பார்ப்பதற்கு நூலைப் போலவே இருக்கும் இந்த நூல்கள் குரோமோசோம்களை வெவ்வேறு பக்கத்தில் இழுத்து பிடிக்கும் அதாவது இந்த குரோமோசோம்கள் செல்லின் பூமத்திய ரேகையில் வரிசையாக இருக்கும் பொம்மைகளைப் போல எண்ணிக் கொள்ளலாம் இவைகளுக்கு நடுவே இழுபறி போட்டி நிகழ்வதன் மூலம் இந்த குரோமோசோம்கள் பிரிகிறது இவைகள் பிரிந்த பிறகு நியூக்ளியர் என்வலப் மறுபடியும் தோன்ற ஆரம்பிக்கும் இதன் பிறகு டாடர் நியூக்ளியய் உருவாக தொடங்கும் இதன் பிறகு சைட்டோபிளாசம் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன் குத்தி இரண்டு டாடர் செல்களாக பிரிக்கும் இந்த செயல்முறை தான் சைட்டோகைனசிஸ் இது தான் செல் சுழற்சியில் நடக்கும் நான் முன்பு கூறியது போலவே தவறான தகவல் கடத்துவதற்கு செல்கள் வாய்ப்பளிக்க கூடாது ஆதலால் சிறப்பான சோதனை சாவடிகள் இருக்க வேண்டும் அதாவது சுங்க சாவடிகள் போன்ற அமைப்பு இருக்க வேண்டும் செல்கள் ஒரு கட்டதில் இருந்து அடுத்த கட்டதிற்கு செல்லும் பொழுது சரியாக பிழை இல்லாமல் செல்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆக செல் சுழற்சி செயல்முறையில் மூன்று சோதனை சாவடிகள் இருக்கின்றன முதல் சோதனை சாவடி G1 ஃபேஸ் முடிந்தவுடன் இருக்கும் S ஃபேஸ் உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே இந்த G1 சோதனை சாவடியில் தேவையான மூல பொருட்கள் உள்ளதா தேவையான ஆற்றல் உள்ளதா என்பதை உறுதி செய்யும் இது அனைத்தை விடவும் முக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு தேவைப்படும் ஆரம்பப் பொருளான டிஎன்ஏ எந்த வித சேதமும் இல்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் இதன்பிறகு இருக்கும் S ஃபேஸ் இல் டிஎன்ஏ நகல் எடுக்கப்பட்டு G2 ஃபேசுக்கு அனுப்பப்படும் இதன்பிறகு செல்கள் பிளவுபடுவதற்கு முன்னதாக இரண்டாவது சோதனைச் சாவடி உள்ளது அதாவது G2 சோதனைச் சாவடி இந்த சோதனைச் சாவடியில் தரக்கட்டுப்பாட்டு சோதனை நடக்கும் நகல் எடுக்கும் பொழுது பேரெண்ட் டிஎன்ஏ விடம் தேவையில்லாத மாற்றங்கள் அல்லது பிழைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று இங்கே சோதிக்கப்படும் சோதிக்கும் பொழுது ஏதேனும் சேதம் இருந்தால் அந்த டிஎன்ஏ வை சரி செய்யும் செயல்முறை நடக்கும் செல்லின் அளவு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் இவைகள் நியூக்ளியஸ் ஐ மட்டுமல்லாமல் சைட்டோபிளாசத்தையும் பிளவு படுத்த வேண்டும் இதனுடன் சேர்த்து தேவையான உறுப்புகள் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் இந்த பேரெண்ட் செல் பிளவுபடுவதற்கு தேவையான இடம் மற்றும் கொள்ளளவு இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் இது அனைத்தும் G2 சோதனைச் சாவடியில் நடக்கும் இதேசமயம் இந்த செல் டிவிஷன் செயல்முறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்கிறதா என்பதையும் இந்த இடத்தில் உறுதி செய்யப்படும் மூன்றாவது சோதனைச்சாவடி மைட்டாசிஸ் செயல்முறையில் இருக்கும் நான் முன்பு கூறியது போலவே குரோமோசோம்கள் பூமத்திய ரேகையில் வரிசையாக இருக்கும் இந்த 46 ஜோடி குரோமோசோம்கள் அதாவது 46 குரோமோசோம்களும் அதன் நகல்களும் பூமத்திய ரேகையில் வரிசையாக இல்லை என்றால் பிரியும் பொழுது சமமாக இருக்காது ஆகையால் இந்த சோதனைச்சாவடியில் இந்த குரோமோசோம்கள் சரியாக அமைந்திருக்கிறதா என்றும் இவைகள் சரியாக ஸ்பிண்டில் அமைப்பில் இணைந்து இருக்கிறதா என்றும் சோதிக்கப்படும் இது M ஃபேஸ் இல் நடைபெறும் இதற்கு பெயர் தான் ஸ்பிண்டில் அசெம்ப்ளி சோதனைச்சாவடி ஆகையால் இந்த செல் சுழற்சி செயல்முறையில் தேவையான அளவு சோதனைச்சாவடிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த சோதனைச்சாவடிகள் இந்த இடத்தில் எவ்வாறு கொண்டுவரப்பட்டது சிக்கலான தகவலை எளிமையாக்குவதற்கு உள் மற்றும் வெளிப்புற சீராக்கிகள் இருக்கும் இந்த சோதனைச் சாவடிகள் அனைத்திலும் தேவையான அளவு சுவிட்சுகள் இருக்கும் அதாவது G1 G2 மற்றும் மைட்டாடிக் சோதனை சாவடிகளில் இருக்கும் சைக்கிளின்ஸ் எனப்படும் சீராக்கிகளைக் கொண்டு இந்த சுவிட்சுகளை ஆன் அல்லது ஆஃப் செய்யலாம் ஆக இந்த சைக்கிளின்ஸ் சுவிட்டசுகளை சீராக்குகிறது இதன் பெயர்தான் சைக்கிளின் சார்ந்த கைனசெஸ் இந்த வகையான என்சைம்கள் புரதங்களுடன் பாஸ்பேட் ஐ சேர்த்துக் கொண்டே இருக்கும் இதைப்பற்றி நான் விரிவாக கூற போவது கிடையாது எளிமையாக புரிய வேண்டுமென்றால் சோதனை சாவடிகளில் தேவையான அளவு சீராக்கிகள் இருக்கின்றன அவைகள் செல்லில் பரவி இருக்கும் தன்மையை கொண்டும் அவைகள் உருவாகும் வேகத்தை கொண்டும் செல் சுழற்சி சீராக்கப்படும் நமது வெளிப்புறத்தில் ஒரு காயம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த நேரத்தில் ஒரு செல் தன்னை பிளவுபடுத்தி பல செல்களாக மாறும் அதேசமயம் அந்த காயத்தை மூடும் அளவிற்கு நீளமாக வளரும் அந்தக் காயம் முற்றிலுமாக மூடப்பட்ட பிறகு எந்த ஒரு செல் பிளவு செயல்முறையும் நடக்காது இந்த செயல்முறையை தான் கண்டாக்ட் இன்ஹிபிசன் அதாவது தொடர்பை தடுக்கும் செயல்முறை என்று கூறுவர் காயங்கள் குணப்படும் பொழுது பெரும்பாலும் இந்த செயல்முறையை பார்க்கலாம் இத்தனை சோதனைகள் இருந்த போதிலும் பல நேரங்களில் செல்களால் டிஎன்ஏ வை சரி செய்ய முடியாது அதில் ஏற்பட்டிருக்கும் சேதங்களை சரி செய்ய முடியாத சூழ்நிலைகள் நிகழலாம் அந்த நேரத்தில் செல்கள் தங்களை தாமாகவே அழித்துக் கொள்ளும் இந்த செயல்முறை தான் அபாப்டோசிஸ் என்று கூறுவர் அதாவது செல்கள் இறந்து விடும் இதை திட்டமிட்ட செயல் இறப்பு என்றும் கூறுவர் செல்கள் தாமாகவே செல் சுழற்சி செயல்முறையை சீரமைத்து கொள்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அதேசமயம் அதில் ஏற்பட்டிருக்கும் சேதங்கள் சரிசெய்ய முடியாத அளவிற்கு இருக்கும் பட்சத்தில் அவைகளை என்ன செய்வது என்று முடிவு செய்வதற்கும் ஒரு இயந்திரத் தன்மை இருக்கிறது அவைகளை இந்த கட்டத்தை தாண்டி அனுப்புவதில் எந்த பயனும் இல்லை என்று அவைகளை தாமாகவே அழித்துக் கொள்கிறது இது அனைத்தும் அபாப்டோசிஸ் என்ற செயல்முறை கொண்டே நடக்கிறது ஆக இன்று நாம் செல் சுழற்சி என்பது செல்கள் பிளவுபடுவதற்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் ஒரு செயல்முறை என்று பார்த்தோம் இந்த செயல்முறையின் போது இது முதலில் தனது டிஎன்ஏ வை நகலெடுக்கும் அதன் பிறகு மற்ற செல் உறுப்புகளை நகல் எடுக்கும் இதன்பிறகு மைட்டாசிஸ் எனும் செயல்முறை கொண்டு அவைகள் பிளவுபடும் இந்த கட்டத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அனைத்து செல் சுழற்சி செயல் முறையிலும் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை அல்லது டிஎன்ஏ நகலெடுக்கும் செயல்முறை ஒரு முறை மட்டுமே நிகழும் இப்பொழுது உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை இல்லாமல் செல்களில் செல் டிவிஷன் செயல்முறை நடக்குமா இதற்கு பதில் "நடக்காது" நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் டிஎன்ஏ நகலெடுக்காமல் ஒரு செல் பிளவு பட்டால் அவைகள் தன்னிச்சையாக ஏதோ ஒரு தகவலை குரோமோசோம்களுக்கு கடத்தும் இதனால் உருவாகும் 2 டாடர் செல்களுக்கு தனது செயலை செய்வதற்கு தேவையான அனைத்து தகவல்களும் போய் சேராது ஆகையால் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை இல்லாமல் செல்களால் பிளவுபட முடியாது அதேசமயம் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை பலமுறை நடப்பதற்கு செல்கள் வாய்ப்பளிக்க முடியாது ஆக என்னதான் நடக்கும் இந்த செயல்முறை 23 ஜோடி குரோமோசோம்களைக் கொண்டு தொடங்கும் செல் பிளவுபடுவதற்கு முன்னதாக இதனை நகலெடுப்பதன் மூலம் 46 ஜோடி கிடைக்கும் இதன் மூலம் ஒவ்வொரு டாடர் செல்லுக்கும் 23 ஜோடி கிடைக்கும் இங்கே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செயல்முறை பலமுறை நிகழ்ந்தால் அதன் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும் இதன் பிறகு இது பிளவு படும் பொழுது என்னவாகும் அனைத்து டாடர் செல்களிலும் ஒரே அளவு குரோமோசோம் ஜோடிகள் இருக்காது இதனால் பாலிபிலாய்டி என்ற கட்டத்தை அடையும் இது நமது உடலுக்கு நல்லது கிடையாது இயற்கையாக செல்களால் இந்த செல் சுழற்சி செயல்முறையை சீராக முடியவில்லை என்றால் நமது உடலில் பல நோய்கள் ஏற்படும் அதற்கு சிறந்த உதாரணம் தான் புற்றுநோய் இந்த வகையான செல்கள் கட்டுப்பாட்டு தன்மையை இழந்துவிடும் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவைகள் தானாகவே அழியும் தன்மையை இழந்துவிடும் செல்கள் நலமாக இல்லையெனில் அவைகளை தானாக அழிய சொல்லும் கட்டுப்பாட்டு இயந்திரத்திற்கு இவைகள் செவி சாய்க்காது இதனால் இந்தக் குறைபாடு உள்ள செல்கள் ஒன்று சேர்ந்து முரட்டுத்தனமாக மாறி கட்டுப்படுத்த முடியாத ஒருசெல் கூட்டமாக உருவாகும் இதைத்தான் ட்யூமர்ஸ் அல்லது கட்டிகள் என்று அழைப்பர் புற்றுநோய் வளர்வதற்கும் அது உருவாக்குவதற்கும் செல் சுழற்சி செயல்முறை எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பார்க்கவும் மிகவும் எளிமையான மொழியில் அனிமேஷன் கொண்டு விளக்கி இருப்பார்கள் செல் சுழற்சியின் முழு செயல்முறையை அனிமேஷன் மூலம் புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை பார்க்கவும் இத்துடன் செல் சுழற்சி செயல்முறையை நாம் முற்றிலுமாக புரிந்து கொண்டோம் அடுத்த வகுப்பில் செல் டிவிஷன் செயல்முறையை பற்றி பார்க்கலாம் மைட்டாசிஸ் செயல்முறை மூலம் எவ்வாறு சரியான அளவிலான குரோமோசோம்கள் டாடர் செல்களுக்கு கடத்தப்படுகிறது என்பது பற்றி பார்க்கலாம் இதனுடன் சேர்த்து மியாசிஸ் என்ற மற்றொரு செல் டிவிஷன் செயல்முறை பற்றியும் பார்க்கலாம் சரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்